இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் கிளாஸ்கள் மத்தியில் நிலவும் பல்வேறு வகையான relationகளைப் ஆகும் சில எடுத்துக்காட்டுகளுடனான inheritance relationship பற்றி நாம் பார்த்தோம் Inheritance ஒரு சக்திவாய்ந்த பொறிமுறையாகும் மேலும் codeல் எளிதாக செயல்படுத்தப்படுகிறது ஒரு keyword ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் inheritance relationship ஐ செயல்படுத்த முடியும் மேலும் நாம் association relationship ஐப் பார்க்கத் தொடங்கினோம் அதை நாம் UML syntaxல் எப்படி வெளிப்படுத்துவது என்பது பற்றியும் பார்த்தோம் மற்றும் அதை codeஆக implement செய்வது பற்றியும் பார்த்தோம் மேலும் கிளாஸ்களுக்கு இடையேயான அசோஷியேஷன் ரிலேஷன்ஷிப்பின் உட்குறிப்பு என்ன என்பதையும் பார்த்தோம் இப்போது association relationship பற்றி மேலும் புரிந்துகொள்வோம் Association relation மேலே உள்ள படத்தில் ஒரு line மூலம் சில சமயங்களில் ஒரு அம்புக்குறி மூலம் குறிக்கப்படுகிறது இதனை நாம் பின்னர் பார்ப்போம் நாம் ஒரு பெருக்க எண்ணை association relationship உடன் எழுதுகிறோம் எனவே tax file உடன் தொடர்புடைய நபர் அல்லது நபர்களைப் போல அதாவது ஒரு நபருடன் தொடர்புடைய ஒரு tax file அல்லது tax file உடன் தொடர்புடைய ஒருவர் என்று இங்கே படிக்கிறோம் மக்களின் தொடர்புடைய objectகளைப் பார்த்தால் பல objectகள் இருப்பதைக் காண்போம் எடுத்துக்காட்டாக ராகேஷ் சுக்லா ரமேஷ் கேஷாப் பரி போன்றவை மற்றும் tax file வெவ்வேறு எண்களைக் கொண்டுள்ளது எனவே இங்குள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு object மக்கள் ஒரு tax file உடன் தொடர்புடையது ஏன் என்பது தெளிவாகிறது இங்கே ஒரு பெண் பல நபர்களின் தாய் ஆனால் ஒரு நபர் ஒரு பெண்ணை தாயாகக் கொண்டிருப்பதைப் படிக்கலாம் பெண்ணுக்கும் ஒரு நபருக்கும் இடையிலான இந்த association relationship ஐ நாம் படித்தோம் Association relationshipன் பெயர் motherOf ஒரு பெண் பல நபர்களின் தாய் என்று நாம் படிக்கலாம் அதுதான் நட்சத்திரத்தின் உட்பொருள் ஒரு நபருக்கு ஒரு பெண் தாயாக இருக்கிறார் என்றும் அதை நாம் படிக்கலாம் அதனுடன் தொடர்புடைய object வரைபடத்தைப் பார்த்தால் பெண் என்கிற கிளாஸ் பல பெண்களுக்கு instantiate செய்யப்படுகிறது மேலும் இங்குள்ள ஒரு பெண்மணி குந்தி பீம் யுதிஷ்டீர் அர்ஜுன் போன்ற பலரின் தாயார் ஆனால் அர்ஜுனுக்கு சரியாக ஒரு தாய் தான் இருக்கிறார் யுதிஷ்டீருக்கும் சரியாக ஒரு தாய் தான் இருக்கிறார் எனவே ஒரு நபர் ஒரு பெண்ணைத் தாயாகக் கொண்டிருப்பதாக அது கூறுகிறது ஆனால் அந்த பெண் பல நபர்களின் தாயாக இருக்க முடியும் இது UMLலின் syntax ஆகும் நாம் தொடர்புடைய 2 கிளாஸ்களை எழுதுகிறோம் அவற்றுக்கு இடையே association relationship ஐக் குறிக்கும் ஒரு கோட்டை எழுதி அதன் பங்கு என்ன என்பதை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ஒரு நபரும் ஒரு நிறுவனமும் தொடர்புடையது ஏனெனில் அந்த நபர் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் அதாவது works for என்பது அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப் நபர் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் முதலாளி என்பதாகும் இவை association இன் கூடுதல் எடுத்துக்காட்டுகள் இந்த association ஐ நாம் எவ்வாறு படிப்பது ஒரு உறுப்பினர் 5 புத்தகங்கள் வரை கடன் வாங்குகிறார் ஒரு புத்தகம் நூலக உறுப்பினரால் கடன் வாங்கப்படுகிறது முதல் ரிலேஷன்ஷிப்பில் க்கு பதிலாக 0 ஐ எழுதியிருக்க வேண்டும் அது 0 முதல் 5 ஆக இருக்க வேண்டும் என்று மாற்றுவோம் ஒரு உறுப்பினர் 5 புத்தகங்கள் வரை கடன் வாங்குகிறார் அல்லது ஒரு புத்தகம் சரியாக 1 நூலக உறுப்பினரால் கடன் வாங்கப்படுகிறது என்று வாசிப்பு திசையில் படிக்கலாம் இப்போது இரண்டாவது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிங்கம் பல மனிதர்களைச் சாப்பிடுகிறது ஒரு மனிதன் பல சிங்கங்களால் உண்ணப்படுகிறான் எனவே நாம் இங்கு எழுதும் பெருக்கம் ஆகும் இப்போது இங்கே அம்புக்குறியைப் பார்ப்போம் அசோஸியேஷனில் அம்புக்குறியிட்டால் அதாவது சாவி என்கிற ஆப்ஜெக்ட் கதவில் ஒரு method ஐப் பயன்படுத்த முடியும் ஆனால் கதவால் அது முடியாது அதாவது சாவியிலிருந்து கதவிற்குச் செல்லலாம் ஆனால் நேர்மாறாக அல்ல இது இங்கே ஒரு எளிய கோடு அல்லது இருதரப்பு அம்பு அதாவது இரு திசைகளிலும் ஊடுருவக்கூடிய தன்மையுடையது இப்போது இதை நாம் இங்கே எவ்வாறு படிக்கலாம் என்று பார்ப்போம் இங்கே ஒரு சாவியாகிய ஒற்றை ஆப்ஜெக்ட் 5 கதவுகள் வரை திறக்கிறது ஒரு கதவு பல சாவிகளால் திறக்கப்படுகிறது இப்போது படத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்ட கிளாஸ் வரைபடத்தை எவ்வாறு வரையலாம் என்று பார்ப்போம் ஒரு ஆசிரியர் 1 முதல் 3 படிப்புகளைக் கற்பிக்கிறார் ஒவ்வொரு பாடநெறியும் என்கிற அஸோஸியேஷனுடன் படத்தில் அம்புக்குறி திசையுடன் வாசிப்பு திசையில் எழுதுகிறோம் நாம் ரிலேஷனை எழுதுவோம் என்றால் கற்பிக்கப்படுதல் taught by என்பது association அடுத்தது மாணவர் 1 முதல் 5 பாடநெறிகள் வரை எடுக்கலாம் ஒரு பாடத்திட்டத்தில் 10 முதல் 300 மாணவர்கள் இருக்க முடியும் மற்றும் நாம் association ரிலேஷன்ஷிப்பின் பெயரை எழுதலாம் ஒரு மாணவருக்கு 1 முதல் 5 பாடநெறிகளுக்கு credit உள்ளது என்பதை வாசிப்பு திசையில் credits என்கிற அசோஸியேஷன் பெயருடன் எழுதுகிறோம் எனவே இங்கே அதே வரைபடம் உள்ளது ஒரு ஆசிரியர் 1 முதல் 3 பாடநெறிகள் வரை கற்பிக்கிறார் ஒரு மாணவர் 1 முதல் 5 படிப்புகளை எடுக்கிறார் அல்லது ஒரு பாடநெறியை வாசிப்பு திசையையும் எழுதவும் முடியும் இப்போது ஒரு சிறிய வினாடி வினா செய்கிறோம் நாம் கிளாஸ் வரைபடத்தை வரைய வேண்டும் ஒரு மாணவர் 5 பாடநெறிகள் வரை எடுக்கலாம் மாணவர் பெயர்கள் குறைந்தபட்சம் ஒரு பாடநெறியில் சேர்க்கப்பட வேண்டும் 300 மாணவர்கள் வரை ஒரு பாடநெறியில் சேரலாம் மற்றும் ஒரு செமஸ்டரில் வழங்கப்படும் பாடத்தில் குறைந்தது 10 பதிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இருக்க வேண்டும் இதற்காக கிளாஸ் வரைபடத்தை வரைய முயற்சிக்க வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் இங்குள்ள கிளாஸ்கள் என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும் மாணவர் ஒரு கிளாஸ் மற்றும் பாடநெறி ஒரு கிளாஸ் மற்றும் நாம் அவர்களை ஒரு மாணவர் மற்றும் பாடநெறியாக வெளிப்படுத்துகிறோம் ஒரு மாணவர் 5 பாடநெறிகள் வரை எடுக்கலாம் மற்றும் குறைந்தது ஒரு படிப்பை எடுக்க வேண்டும் எனவே நாம் 1 முதல் 5 பாடநெறிகள் வரை மாணவர் எடுக்கிறார் என்று எழுதுகிறோம் இதை இங்கே படிக்கும் திசையில் எழுதுகிறோம் 300 மாணவர்கள் வரை ஒரு பாடத்திட்டத்தில் சேரலாம் அதில் குறைந்தது 10 மாணவர்கள் இருக்க வேண்டும் எனவே நாம் 10 முதல் 300 வரை பெருக்கத்தை எழுதுகிறோம் எனவே இந்த விளக்கத்திற்கான கிளாஸ் வரைபடமாக இது இருக்கும் ஆகவே மாணவர் 1 முதல் 5 பாடநெறிகளில் சேருவதையும் ஒரு பாடநெறியில் 10 முதல் 300 மாணவர் சேருவதையும் நாம் எழுதியுள்ளோம் நாம் role களாகிய மாணவரின் creditகள் மற்றும் பாடநெறி சேர்க்கையும் எழுதலாம் எந்த வரைபடம் சரியானது என்று நாம் எவ்வாறு அடையாளம் காண்பது மேலே உள்ள முதல் வரைபடத்தைப் பார்ப்போம் இது ஒரு வட்ட வரைபடம் இந்த வரைபடத்தில் என்ன தவறு இந்த வரைபடத்தில் உள்ள தவறு என்னவென்றால் நாம் வாசிப்பு திசையை வழங்கவில்லை இங்கே உள்ள இரண்டாவது வரைபடத்தில் என்ன தவறு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாசிப்பு திசையில் association line தவறாகப் புள்ளியிடப்பட்ட வரியைப் பயன்படுத்துகிறது மூன்றாவது வரைபடம் என்ன கூறுகிறது இது தவறான வரைபடம் இங்கு தவறான அம்புக்குறி வகையைப் பயன்படுத்தியுள்ளோம் நான்காவது ஒரு சரியான வரைபடம் இருதிசை அம்புக்குறி அதாவது இது ஒரு எளிய கோட்டிற்கு சமமானதாகும் கிளாஸ்களுடன் இணைக்கும் ஒரு எளிய கோடு இருதரப்பு அம்புக்குறி வடிவத்தில் இணைக்கப்படுவதைப் போன்றதாகும் இப்போது இங்கே மற்றொரு வினாடி வினா உள்ளது மேலே உள்ள இந்த வரைபடத்தைப் படிக்கவும் அதாவது 2 கிளாஸ்கள் ஆசிரியர் மற்றும் பாடநெறி மற்றும் இங்கு எழுதப்பட்ட பெருக்கமும் அசோஸியேஷன் ரிலேஷனும் வாசிப்பு திசையும் நம்மிடம் உள்ளன இந்த வரைபடத்தை எவ்வாறு படிப்பது ஒரு ஆசிரியர் 3 படிப்புகள் வரை கற்பிக்கிறார் என்று நாம் படிக்கலாம் ஒரு பாடநெறி ஒன்று அல்லது 2 ஆசிரியர்களால் எடுக்கப்படுகிறது ஒரு ஆசிரியர் 3 படிப்புகள் வரை கற்பிக்கிறார் ஒரு பாடநெறி 1 அல்லது 2 ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது இப்போது இரண்டாவது வரைபடத்தைப் படிக்க முயற்சிப்போம் ஒரு சாவி 5 கதவுகள் வரை திறக்கிறது ஒரு கதவு பல சாவிகளால் திறக்கப்படுகிறது இப்போது ஒரு இணைப்பின் கருத்தைப் பார்ப்போம் இதுவரை கிளாஸ்களுக்கு இடையில் அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப் இருப்பதை பார்த்தோம் தொடர்புடைய 2 கிளாஸ்களின் ஆப்ஜெக்ட்களுக்கு உருவாக்கப்படலாம் அல்லது அழிக்கப்படலாம் எடுத்துக்காட்டாக நம்மிடம் ஒரு பணியாளர் கிளாஸ் மற்றும் ஒரு நிறுவன கிளாஸ் உள்ளது என்று சொல்லலாம் நபர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார் என்று சொல்லலாம் மற்றும் வாசிப்பு திசையை எழுதலாம் ஒரு நிறுவனத்தில் பல ஊழியர்கள் இருப்பார்கள் இங்கே நட்சத்திரத்தை எழுதுவோம் ஆனால் நாம் ஆப்ஜெக்ட் இடையே ஒரு இணைப்பு உள்ளது ஆனால் அமைப்பு இயங்கும்போது ரமேஷ் இன்போசிஸை விட்டு வெளியேறி டி எஸ் உடன் இணைகிறார் என்று சொல்லலாம் பின்னர் இந்த இணைப்பு கலைக்கப்படுகிறது மேலும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த இணைப்பும் இல்லை சில மாதங்களுக்குப் பிறகு அவர் டி சி எஸ்ஸில் இணைகிறார் எனவே ரமேஷ் மற்றும் டி எஸ் இடையே இணைப்பு உருவாகிறது எனவே association relationship இரண்டு கிளாஸ்களுக்கு இடையில் static இயல்பானது அதேசமயம் இணைப்புகள் இயற்கையில் மாறும் தன்மை வாய்ந்தவை தொடர்புடைய கிளாஸ்களின் தொடர்புடைய அப்ஜெக்ட்களுக்கு இடையில் இவை இருக்கும் ஆனால் அசோசியேஷன் unary ஆக இருக்க முடியுமா அதாவது நம்மிடம் ஒரு கிளாஸ் இருக்கிறது அதே க்ளாஸுடன் அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப் வரையறுக்கப்படுகிறதா ஒரே க்ளாஸ்ஸில் ஒரு கிளாஸ் மற்றும் அசோஸியேஷன் relation வரையறுக்கப்படுகிறது இது சாத்தியமா ஆம் என்றால் ஒரு உதாரணம் கொடுங்கள் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன நாம் பெருக்கத்தை எழுதலாம் மற்றும் அசோஸியேஷனின் திசையை குறிக்க அம்புக்குறியைப் பயன்படுத்தலாம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நபர் பல நபர்களின் நண்பர் அல்லது ஒரு நபர் தனது நண்பராக பல நபர்களைக் கொண்டிருக்கிறார் ஒரு நபர் தனது நண்பராக பல நபர்களைக் கொள்ளலாம் அல்லது ஒரு நபர் பல நபர்களின் நண்பராக இருக்கலாம் இது unary அசோசியேஷனின் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கலாம் இது மற்றொரு எடுத்துக்காட்டு ஒரு கணினி பல கணினிகளுடன் இணைகிறது அல்லது ஒரு கணினி பல கணினிகளால் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதன் ஆப்ஜெக்ட் வரைபடம் எப்படி இருக்கும் எனவே இது ஒரு ஆப்ஜெக்ட் வரைபடம் நம்மிடம் கணினி பெயர்கள் Node1 Node2 Node3 Node4 Node5 Node6 Node7 மற்றும் Node8 ஆகும் எனவே Node1 Node 4 உடன் இணைக்கப்பட்டுள்ளது Node 5 Node 4 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே Node4 நான்கு கணினிகளால் இணைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் Node6 ஒரு கணினி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு பயிற்சி செய்வோம் கிளாஸ் வரைபடத்தை உருவாக்குவோம் ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் நாம் நபர் கிளாசையும் நிறுவன கிளாசையும் வரைகிறோம் பின்னர் works for என்கிற அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப்பை வரையலாம் மேலும் role என்பது இங்கே பணியாளராகவும் நிறுவனத்தின் role என்பது முதலாளியாகவும் இருக்கிறது இவை மறைமுகமான ஆட்ரிபூட்களை உருவாக்க வேண்டும் இது மிக விரைவில் பார்க்கப்படும் மற்றும் இது அசோஸியேஷனின் பெயராகும் இதன் இம்ப்ளிமென்டைஷனைப் பார்ப்போம் இது ஒரு நபரும் ஒரு நிறுவனமும் works for அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப் கொண்ட ஒரு கிளாஸ் வரைபடம் என்றால் அத்தகைய வரைபடத்திற்கான கோடை அட்ரிபியூட் வகையாக மாறும் என்பது தெளிவாகிவிடும் எனவே முதலாளி என்பவர் ஒரு நிறுவனத்தின் அட்ரிபியூட் வகையாகவும் பணியாளர் என்பவர் நபரின் அட்ரிபியூட் வகையாகவும் ஆகிறார் ஆனால் அதற்கு முன் இங்கே மற்றொரு வினாடி வினா உள்ளது பின்வரும் வரைபடத்தைப் படியுங்கள் இது கொடுக்கப்பட்ட வரைபடம் என்றால் அதை எவ்வாறு படிக்கிறீர்கள் ஒரு CPU வில் 2 கண்ட்ரோலர்கள் இருப்பதைப் போல மேலே உள்ள வரைபடத்தில் ஒரு கண்ட்ரோலர் 1 CPUவுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று படிக்கலாம் கண்ட்ரோலர் ஒரு quasi கண்ட்ரோலராக இருக்க முடியும் நம்மிடம் பிற இன்ஹேரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மற்ற வகை கண்ட்ரோலர்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு quasi கண்ட்ரோலர் ஒரு சிறப்பு வகைக் கண்ட்ரோலராகும் ஒரு கண்ட்ரோலர் 1 முதல் 4 disk driveகள் வரை கட்டுப்படுத்துகிறது அல்லது ஒரு disk drive 1 quasi கண்ட்ரோலரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதையும் படிக்கலாம் ஒரு CPU வில் 0 முதல் 2 கண்ட்ரோலர்கள் உள்ளன 1 முதல் 4 disk driveகள் ஒரு quasi கண்ட்ரோலரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன quasi கண்ட்ரோலர் 1 முதல் 4 disk driveகளை கட்டுப்படுத்துகிறது ஏனெனில் quasi கண்ட்ரோலர் ஒரு சிறப்பு வகை கண்ட்ரோலராகும் இதுவரை கிளாஸ்கள் பொதுமைப்படுத்தல் relationகள் ஆகியவற்றைப் பார்ப்போம் நாம் இங்கே நிறுத்துவோம்